உணர்ச்சி வெளிப்பாட்டின் மீது கலாச்சாரத்தின் தாக்கம் மற்றும் விளைவு பற்றி இப்பொழுது விவாதிக்கலாம் வகுப்பை ஃப்ரைசன் செய்த ஒரு சுவாரஸ்யமான பரிசோதனை பற்றிய விளக்கத்துடன் தொடங்க விரும்புகிறேன் அந்த பரிசோதனையில் சுவாரஸ்யம் என்னவென்றால் பங்கேற்பாளர்கள் மிகவும் மன அழுத்தம் தரக்கூடிய ஒரு திரைப்படத்தை பார்க்க வேண்டியிருந்தது அதற்கு இரண்டு நிபந்தனைகள் இருந்தன ஒன்று அவர்கள் படத்தை தனியாக பார்க்க வேண்டும் அல்லது பரிசோதனையாளருடன் பார்க்க வேண்டும் அதன் முடிவு எப்படி இருந்தது என்றால் பங்கேற்பாளர்கள் படத்தை தனியாக பார்க்கும்போது அவர்களின் தன்னிச்சையான உணர்ச்சியின் வெளிப்பாடு என்பது பான் கல்ச்சுரல் எனப்படும் பொதுவான கலாச்சார முகபாவனைகளை கொண்டிருந்தது சமூக பரிமாற்ற நிலையில் சோசியல் ரெசிப்ரோகேஷன் கண்டிஷன் குறிப்பிட்ட கலாச்சார வெளிப்பாடு கல்சர் ஸ்பெசிபிக் எக்ஸ்பிரஷன் காணப்பட்டது அதாவது பங்கேற்பாளர் பரிசோதனையாளருடன் படத்தை பார்க்கும் பொழுது அவர்களைச் சுற்றியுள்ள அவர்களின் சொந்த கலாச்சாரப் பின்னணியை சேர்ந்தவர்கள் இருக்கும்போது அந்த குறிப்பிட்ட கலாச்சார வெளிப்பாடுகள் அவர்களுடைய முகத்தில் பிரதிபலிக்கிறது ஆனால் தனியாக படத்தை பார்க்கும்போது பங்கேற்பாளர்கள் தங்கள் முகத்தில் வெளிப்படுத்துவது பொது கலாச்சார வெளிப்பாடு இது ஒரு சுவாரசியமான வேறுபாடாகும் அதாவது சோசியல் ஃபெசிலிடேஷன் எனப்படும் சமூக துணை என்ற ஒன்றை நாம் மீண்டும் கற்றுக்கொள்ளப் போகிறோம் நீங்கள் ஒரு குழுவில் இருக்கும்போது கொஞ்சம் வித்தியாசமாக நடந்து கொள்கிறீர்கள் அதாவது உங்கள் கலாச்சாரத்தை பகிர்ந்து கொள்ளும் நபர்களின் குழுவில் நீங்கள் இருக்கும்போது குறிப்பிட்ட கலாச்சார வெளிப்பாடு உயர்ந்த அளவாக உங்கள் முகத்தில் பிரதிபலிக்கிறது நிச்சயமாக இது ஒரு சுவாரசியமான பரிசோதனையாகும் தனிமனித கலாச்சாரத்துடன் ஒப்பிடும்போது கூட்டுக் கலாச்சாரத்தில் மகிழ்ச்சியின் வெளிப்பாடு பெரும்பாலும் ஊக்குவிக்கப்படுகிறது கலாச்சார விஷயத்தில் தனிப்பட்ட உணர்வுகளை உங்களுக்கு ஏற்ற வகையில் வசதியாக வெளிப்படுத்த முடியும் அதேசமயம் கூட்டுக் கலாச்சாரத்தில் நீங்கள் பெருமளவில் நேர்மறை உணர்ச்சிகளை அதிகம் வெளிப்படுத்த வேண்டும் என்று அவர்கள் விரும்புவார்கள் ஆனால் தனி மனித கலாச்சாரத்தில் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் நீங்கள் விரும்பியபடி உங்கள் சோகத்தை நீங்கள் வெளிப்படுத்த முடியும் ஆனால் இந்த இரண்டு நிபந்தனைகளில் ஒன்றான உங்கள் சோகத்தை சரிப்படுத்த அல்லது உங்கள் சோகத்தை மறைக்க கூட்டு கலாச்சாரம் உங்களை பெருமளவில் ஊக்குவிக்கிறது உங்களால் முடிந்தால் நிச்சயமாக உங்கள் சோகத்தை ஒரு குறிப்பிட்ட அளவிலான மகிழ்ச்சியுடன் மூடி மறைத்து விடுங்கள் இப்போது உங்களை சுற்றியுள்ளவர்களுடன் உங்கள் காலை நேர தொடர்பு எப்படி என்று பாருங்கள் இந்தியாவில் நீங்கள் யாரையாவது "நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்" என்று கேட்டால் அதற்கான பதில் பெரும்பாலானோர் சொல்வது "ஃபைன்" ஒரு சிலர் மட்டுமே "குட் " என்று சொல்வார்கள் ஆகவே குட் என்ற வார்த்தை உயர்வானதாக கருதப்படுவதால் அவற்றை நாம் வெளிப்படுத்துகிறோம் பல தனிப்பட்ட சமூகங்களில் நீங்கள் ஒருவரை "எப்படி இருக்கிறீர்கள்" என்று கேட்டால் அவர்களின் பெரும்பாலும் "நாட் சோ பேட்" மோசமாக இல்லை என்று சொல்வார்கள் இதுவே கலாச்சாரத்தில் இப்படி ஒரு வெளிப்பாட்டை ஒருபோதும் பார்க்க முடியாது எனவே இதுதான் மிகப்பெரிய வித்தியாசம் அதாவது உங்களை அறியாமலேயே நீங்கள் ஊக்கம் பெறுகிறீர்கள் இது உண்மையில் சமூக செல்வாக்கு அல்லது கலாச்சார செல்வாக்கின் ஒரு பகுதி ஆகும் பல ஆய்வுகள் மிகக் குறைவாகவே நிரூபித்துள்ளன எதிர்மறை உணர்ச்சிகள் கூட்டு சமூகங்களில் பகிரங்கமாக வெளிப்படுத்தப்படுகிறது என்று அதேசமயம் தனிப்பட்ட சமுதாயத்தைப் பொறுத்தவரை நான் இங்கே மாட்சுமோட்டோ கூறியதை மேற்கோள் காட்டுகிறேன் எதிர்மறை உணர்ச்சிகளை வெளிப்படுத்தவும் உணரவும் தனிமனித சுதந்திரத்துடன் தொடர்பு இருப்பதால் தனிப்பட்ட சமூகங்கள் இந்த உணர்ச்சிகளின் தகவல்தொடர்புகளை மேலும் அனுமதிக்கக்கூடும் என்று அவர் கூறுகிறார் இப்போது கூட்டு சமூகத்தில் மக்கள் அவர்கள் இருக்கும் குழுவிற்கு மதிப்பளிக்கும் வகையில் எதிர்மறை உணர்ச்சிகளை கைவிடுகிறார்கள் குழுவின் தரத்தை பராமரிக்கும் வகையில் ஒவ்வொருவரும் "நான் நன்றாக இருக்கிறேன்" "நான் நன்றாக இருக்கிறேன்" என்று சொல்கிறார்கள் அதனால்தான் காலையில் மற்றவர்கள் பார்க்கும் பொழுது அவர்கள் கேட்கிறார்கள் "குட்மார்னிங் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்" என்று அதற்கு நீங்கள் என்ன சொல்வீர்கள் "குட்" இல்லையென்றால் "ஃபைன்" அதாவது "நன்றாக இருக்கிறேன்" என்று சொல்கிறீர்கள் நாம் இந்த பாடத்திட்டத்தில் உளவியலைப் பற்றி ஒரு சிறிய அறிமுகத்தை பார்த்துக்கொண்டிருக்கிறோம் எனவே கலாச்சார உணர்ச்சியின் தாக்கம் குறித்த ஆய்வுகளின் விவரங்களை நான் உங்களுக்கு குறிப்பிடுகிறேன் என்றாலும் அதன் விவரங்களுக்குள் நாம் அதிகமாக செல்ல வேண்டியதில்லை நியூரோ கல்ச்சுரல் தியரி ஆஃப் ஏமோஷன் அதாவது உணர்ச்சியின் நரம்பியல் கலாச்சார கோட்பாடு என்று ஒரு கோட்பாடு உள்ளது இது அடிப்படையில் உணர்ச்சியின் முகபாவனை பற்றி கூறுகிறது உணர்ச்சி முகபாவனை ஒரு நுட்பத்துடன் செயல்படுகிறது அது பக்கவாட்டு முகத்துடன் தொடர்புடையது அது நடுநிலையாக நிர்வகிக்கப்பட்டு கலாச்சாரத்தில் இருந்து நீங்கள் கற்றுக் கொண்ட விதிகளை வெளிப்படுத்துகிறது அதனால் என்ன நடக்கிறது என்றால் நமது முகத்திற்கு இரண்டு பக்கங்கள் இருக்கின்றன ஒன்று இடது மற்றும் வலது பக்கம் இரண்டாவது நியூரல் எனப்படும் நரம்பியல் பக்கம் அங்கு இரண்டு செயல்முறைகள் இருக்கின்றன அதில் ஒன்று காண்ட்ரா லேட்ரல் மெக்கானிசம் எதிரெதிர் பக்கவாட்டு பொறிமுறை இதை நாம் கிளர்ச்சி சென்சேஷன் என்ற தலைப்பில் நாம் விவாதித்து உள்ளோம் பார்வை செயல்முறையை பார்க்கும்பொழுது நமது கண்களில் ஆப்டிக் சேர்ஸ் நரம்பு இழைகள் குறுக்கும் நெடுக்குமாக பாய்ந்து கொண்டிருக்கின்றன அவை இடது கண்ணிலிருந்து வலது பக்கமாக லேட்டரல் ஜெனிகுலேட் நியூக்ளியஸ் க்கும் பின்னர் மூளையின் வலது பக்கமாகவும் செல்கின்றன எனவே காண்ட்ரா லேட்ரல் மெக்கானிசம் பொறிமுறையில் தகவல்கள் இடது பக்கத்திலிருந்து மூளையின் வலது அரைக்கோளத்திற்கும் வலது பக்கத்திலிருந்து மூளையின் இடது அரைக்கோளத்திற்கும் செல்கிறது இதைத்தான் காண்ட்ரா லேட்ரல் எதிரெதிர் பக்கவாட்டு என்று அழைக்கிறோம் இங்கேயும் ஒரு குறியீடு உள்ளது அது இப்சிலேட்ரல் என்று அழைக்கப்படுகிறது இப்சிலேட்ரல் என்றால் தகவல்கள் முகத்தின் வலது பக்கத்தில் இருந்து வலது அரைக்கோளத்திற்கு செல்கிறது இது ஒரே பக்கத்திற்கு செல்கிறது எனவே இது இப்சிலேட்ரல் என்று அழைக்கப்படுகிறது இப்போது நம்மிடம் நரம்பியல் இணைப்புகளுக்கு முகபாவனைகள் செல்லும்வரை காண்ட்ரா லேட்ரல் மற்றும் இப்சிலேட்ரல் கட்டுப்படுத்துகிறது ஆனால் கலாச்சாரம் சார்ந்த காட்சி விதிகளும் உள்ளன அவற்றை நாம் கற்றுக் கொண்டே இருக்கிறோம் எனவே நரம்பியல் கலாச்சார கோட்பாடு கூறுகிறது இதை நாம் நரம்பியல் செயல்திட்டம் என்றும் கூறுகிறோம் அதுவே நமது உணர்ச்சி வெளிப்பாட்டை நிர்வகித்தாலும் ஆனால் கலாச்சார நடத்தை விதி எனும் காட்சி விதியை நாம் பின் தொடர்ந்துகொண்டுதான் இருக்கிறோம் மற்றுமொரு சுவாரசியமான ஆய்வு கூறுகிறது சொந்த இனக்குழுவின் உணர்ச்சி வெளிப்பாடுகளை நீங்கள் பார்த்திருப்பதால் ஆறு அடிப்படை உணர்ச்சி வெளிப்பாடுகளை புரிந்து கொள்வது மிகவும் எளிது எனவே நான் ஒரு குறிப்பிட்ட இனக் குழுவைச் சேர்ந்தவன் என்றால் எனது இனக்குழு நபர்களின் உணர்ச்சி வெளிப்பாடுகளை பார்த்தால் என்னால் அடிப்படை உணர்ச்சிகளை மிகத் தெளிவாக அடையாளம் காணமுடியும் ஆனால் வேறு ஒரு அந்நிய கலாச்சார பின்னணியில் உள்ளவர்களின் உணர்ச்சி வெளிப்பாடுகளை நான் பார்த்தால் அதை புரிந்து கொள்வதில் தவறு ஏற்பட வாய்ப்புள்ளது அப்போது பெர்ரி மற்றும் அவரது சகாக்களின் சுற்றுச்சூழல் கலாச்சார கட்டமைப்பில் மூன்று வகையான உணர்ச்சிகளின் முந்தைய தாக்கங்களை பற்றிய அவர்களின் கருத்துக்களை பார்ப்போம் அவைகள் சுற்றுச்சூழல் அட்டவணைகள் இகலாஜிகல் இண்டிஸஸ் சமூக அரசியல் அட்டவணைகள் சோசியோ பொலிடிகல் இண்டிஸஸ் மற்றும் ஒருங்கிணைந்த உளவியல் பண்புகள் அக்ரகேட்டட் சைகோலாஜிகல் கேரிஸ்டிக்ஸ் எனவே இப்போது நீங்கள் சுற்றுச்சூழல் கூறுகளையும் சமூக அரசியல் கூறுகளும் உளவியல் பண்புகளும் இருப்பதைக் காணலாம் எனவே அன்றாட வாழ்க்கையில் நாம் கொடுக்கும் உணர்ச்சி வெளிப்பாடுகள் தூய உளவியல் நிகழ்வுகள் அல்ல மாறாக இது வெளிப்பாட்டின் சுற்றுச்சூழல் பொருத்தத்தை கணக்கில் எடுத்துக்கொள்கிறது இது சமூக நடத்தை காட்சி விதிகளை கணக்கில் எடுத்துக்கொள்கிறது இவை அனைத்தும் ஒன்றாக இணைக்கப்படுகின்றன மாட்சுமோட்டோ இந்த கோட்பாட்டை உணர்ச்சி வெளிப்பாட்டிலிருந்து உணர்ச்சியினை புரிந்து கொள்ளும் தன்மை வரை நீட்டித்தார் மேலும் அவர் கூறுகையில் கலாச்சாரங்களுக்கு அப்பாற்பட்டு மக்கள் உணர்ச்சியினை ஒரே மாதிரியாகவே உணர்கிறார்கள் இருப்பினும் குறிப்பிட்ட கலாச்சார விதிமுறைகளின் அடிப்படையில் இதை அவர்கள் அங்கிகரிக்கிறார்கள் உணர்ச்சியைப் புரிந்துகொள்வதைப் பொறுத்தவரை நாம் கலாச்சாரங்களுக்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல ஆனால் அதை ஒப்புக்கொள்ளும் பொழுது நான் அதை அங்கீகரிக்க வேண்டுமா அல்லது தவிர்க்க வேண்டுமா என முடிவெடுக்கும் தொழில்நுட்பம் குறிப்பிட்ட கலாச்சாரத்தை அடிப்படையாகக் கொண்டது நீங்கள் ஒரு உணர்வினை வெளிப்படுத்துவதும் அல்லது வெளிப்படுத்தாமல் போவதும் கலாச்சார விதிகள் தீர்மானிக்கின்றன எடுத்துக்காட்டாக ஜப்பானியர்கள் வழக்கமாக தங்கள் எதிர்மறை உணர்ச்சிகளை ஸ்மைலி மூலம் மறைக்கிறார்கள் என்பதை ஆய்வுகள் நிரூபித்துள்ளன எனவே நீங்கள் முகத்தில் ஒரு நடுநிலை வெளிப்பாட்டை வெளிபடுத்துகிறீர்கள் நீங்கள் எதிர்மறையை வெளிப்படுத்த வேண்டுமானால் உதாரணமாக நீங்கள் சோகத்தைக் காட்ட வேண்டுமானால் உங்கள் வெளிப்பாட்டை ஒரு குறிப்பிட்ட அளவிலான புன்னகையுடன் மறைக்க முயற்சிக்கிறீர்கள் அதேசமயம் கிழக்கித்திய இந்தியர்களைப் பொறுத்தவரை எதிர்மறை உணர்ச்சிகளை நாம் தீவிரப்படுத்துகிறோம் என்பது உணரப்பட்டுள்ளது எனவே பயம் மற்றும் கோபம் உணர்ச்சிகளின் தீவிரத்தை குறைக்க தீவிரப்படுத்தப்படுகின்றன ஜப்பானியர்கள் உணர்ச்சியை மறைப்பது ஏன் அவசியம் எதிர்மறை உணர்ச்சிகளின் தீவிரத்தை குறைக்க இந்தியர்களுக்கு என்ன அவசியம் இதுதான் மாட்சுமோட்டோ சொன்ன குறிப்பிட்ட கலாச்சார விதிமுறை உணர்ச்சி வெளிப்பாட்டைப் புரிந்துகொள்ளும்போது நாம் அனைவரும் ஒரே மாதிரியாக இருந்தாலும் அதை உணர்ந்தாலும் அதை நாம் அங்கிகரிக்கிறோம் என்று உத்தரவாதம் அளிக்க முடியாது எனவே இதை குறிப்பிட்ட கலாச்சார விதிமுறைகளின் அடிப்படையில் மட்டுமே அங்கிகரிக்க முடியும் முகபாவனைகளின் நுணுக்கங்களைப் புரிந்துகொள்ள உளவியலாளர்கள் பல்வேறு காரணிகளைக் கணக்கில் எடுத்துக்கொண்டுள்ளனர் என்பது மிகவும் சுவாரஸ்யமான விஷயம் உதாரணமாக மக்கள் கலாச்சாரத்தைப் முக்கியமானதாக பார்க்கிறார்கள் அதுபோல இப்போது நாமும் கலாச்சாரத்தை பற்றி பிரத்யேக கவனம் செலுத்தி விவாதிக்கிறோம் மேற்கத்திய நாடுகளைச் சேர்ந்தவர்கள் அல்லது மேற்கத்திய நாடுகளை சாராத பங்கேற்பாளர்கள் படித்தவர் அல்லது படிக்காதவர் என இவர்களின் முக பாவனைகள் வெளிப்பாட்டை ஒப்பிட்டால் எல்லாமே வெளிப்பாட்டின் வகைகள் அல்லது போஸ்டு எமோஷன் எனப்படும் பொய்யான உணர்ச்சி வெளிப்பாடுகள் நான் ஒரு கேமராவின் முன்பு நின்றால் புன்னகைப்பது போல என் முகத்தை வைத்துக் கொள்கிறேன் ஆனால் உண்மையில் நான் மகிழ்ச்சியாகவோ அல்லது சோகமாகவோ இருக்கலாம் ஆனால் நான் ஒரு கேமராவின் முன் நிற்கும்போது நான் புகைப்படத்திற்கு போஸ் கொடுக்கிறேன் இதுதான் போஸ்டு எமோஷன் எனப்படும் பொய்யான உணர்ச்சி வெளிப்பாடு இதை தன்னிச்சையான உணர்ச்சியுடன் ஒப்பிட்டுப் பார்த்தால் புரியும் உதாரணமாக நான் உணர்ச்சியை வெளிப்படுத்தும் ஒரு உண்மையான சூழ்நிலையில் இருக்கிறேன் அந்த நேரத்தில் நான் புகைப்படம் எடுக்கப்பட்டால் அதுதான் தன்னிச்சையான வெளிப்பாடு உங்களிடம் தூண்டுதல் வகை மாறுபடும் நிலையானது அல்லது வீடியோ டேப் வகை வெளிப்பாடு ஒரு புகைப்படம் அல்லது ஒரு வரிசையான புகைப்படங்கள் போல உணர்ச்சிகளின் வெளிப்பாடும் ஒரு துவக்கப் நிலையை கொண்டிருக்கும் அது இயல்புநிலைக்கு வருவதற்கு முன்பாக அதிகப்பட்ச தீவிர நிலையை கொண்டிருக்கும் உதாரணமாக நான் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த வேண்டும் என்றால் எனது முக பாவனை ஒரு குறிப்பிட்ட அளவிலான மகிழ்ச்சி நிலைக்கு சென்று அது மீண்டும் இயல்பு நிலைக்கு வருகிறது அது வீடியோ டேப் தூண்டுதல் வகையாக இருக்கும் அடுத்தது பங்கேற்பாளர்கள் இடமிருந்து பதிலை பெறும் கட்டம் அப்பொழுது நீங்கள் பங்கேற்பாளர்களிடம் உணர்ச்சிகளை சுட்டிக்காட்ட சொல்ல வேண்டும் அதாவது ஒரு படத்தை காண்பித்து அது எந்தவகையான உணர்ச்சி என்று அவர்கள் சொல்ல வேண்டும் உதாரணமாக நீங்கள் ஒரு படத்தைப் பார்த்து இது மகிழ்ச்சியின் வெளிப்பாடு என்று நீங்கள் சொல்ல வேண்டும் எனவே நீங்கள் உணர்ச்சிக்கு பெயிரிடுகிறீர்கள் இரண்டாவது நிலையில் நீங்கள் புகைப்படங்களை சரியாக பொருத்த வேண்டும் ஒரு உணர்ச்சியை வெளிப்படுத்தும் வித்தியாசமான நபர்களின் புகைப்படத்தை நான் உங்களுக்குக் கொடுக்கிறேன் பின்னர் வேறு சில தனிப்பட்ட முகங்களைக் காண்பிக்கிறேன் அதே உணர்ச்சி அல்லது வேறுபட்ட உணர்ச்சியைக் கொண்டுள்ள நபர்களின் புகைப்படங்களை பொருத்துமாறு நான் உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன் இதன் மூலமாகத்தான் என்னால் நீங்கள் எந்த அளவு உணர்ச்சி வெளிப்பாட்டை துல்லியமாக பொருத்த முடியும் என்பதை பார்க்க முடியும் இவை அனைத்தும் மனித உணர்ச்சிகள் வெளிப்பாட்டை அறிந்து கொள்வது என்ற அடிப்படையில் இந்த காரணிகள் அனைத்தும் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட்டுள்ளன மேலும் ஆய்வுகள் சொல்வது என்னவென்றால் முகத்தின் இரு பக்கங்களிலும் நாம் உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும் பொழுது அவைகளை சமமாக வெளிப்படுத்துவதில்லை மாறாக வெளிப்படுத்தபடும் உணர்ச்சிகள் முகத்தின் ஒரு பக்கத்தில் தீவிரமாக இருக்கின்றன முகத்தில் தீவிரமாக உணர்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய பகுதி இடது பக்கமாக இருக்கிறது என்பது ஆராய்ச்சியில் கண்டறியப்பட்டுள்ளது உதாரணமாக இது எனது முகத்தில் இடது பக்கம் எனவே முகத்தில் இந்த இடது பக்கம் முகத்தின் வலது பக்கத்துடன் ஒப்பிடும்பொழுது இந்த பாதி உணர்ச்சி வெளிப்பாட்டில் மிகவும் ஆதிக்கம் செலுத்தும் சமூக முகம் மற்றும் தனிப்பட்ட முகம் பற்றியும் மக்கள் பேசுகிறார்கள் எனவே நம் முகத்தின் ஒரு பாதி பெரும்பாலும் சமூக நெறிமுறையை பிரதிபலிக்கும் சமூகத்திற்கு ஏற்றவாறு செயல்படும் ஆனால் மற்றொரு பாதி தனிப்பட்ட முகமாக கருதப்படுகிறது இது உண்மையில் உள் உணர்வை பிரதிபலிக்கிறது எனவே சமூக ரீதியாக பொருத்தமான குறிப்புகள் அவை முகத்தின் வலது பக்கத்தில் தெளிவாகத் தெரியும் முகத்தின் இடது புறம் தனிப்பயனாக்கப்பட்ட உணர்வைக் கொண்டிருக்கும் எனவே நான் உள்நோக்கி மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தால் என் இடது முகம் என் வலது முகத்துடன் ஒப்பிடும்போது மகிழ்ச்சியைக் வெளிப்படுத்தும் மேலும் நான் வேறு ஒரு சூழ்நிலையில் இருந்தால் மகிழ்ச்சியைக் காட்ட வேண்டும் ஆனால் அதேசமயம் நான் உள்ளுக்குள் அந்த மனநிலையில் இல்லை அப்பொழுது என் வலது முகம் அந்த அளவிலான மகிழ்ச்சியைக் கொண்டிருக்கும் ஆனால் என் இடது முகத்தில் அந்த உச்சநிலை மகிழ்ச்சி இருக்காது உதாரணமாக நீங்கள் ஒரு நடைபாதையில் போய்க்கொண்டு இருக்கிறீர்கள் அப்பொழுது நீங்கள் இரண்டு நண்பர்களைச் சந்திக்கிறீர்கள் அவர்களில் ஒருவர் உங்களிடம் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டால் "நான் நன்றாக இருக்கிறேன்" என்று கலாச்சார ரீதியாக உந்தப்பட்ட நெறிமுறையில் பதிலளிப்பீர்கள் நீங்கள் ஒருவரை சந்திக்கிறார்கள் அவர் உங்களுக்கு குட்மார்னிங் சொல்லும் பொழுது நீங்கள் அவர்களிடம் "உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி" என்று கூறுகிறீர்கள் இப்பொழுது குழுவாக இருக்கும் இடத்தில் ஒருவரை சந்திக்கிறீர்கள் அவரை வரவேற்கும் விதமாக "உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி" என்று நீங்கள் சொல்வீர்கள் ஆனால் உங்களுக்கு அது மிகப்பெரிய அசவுகரியமாக கூட இருக்கலாம் அல்லது நீங்கள் மகிழ்ச்சியாக இல்லாமல் இருக்கலாம் அப்பொழுது முகத்தின் இரு பக்கங்களிலும் ஒரு தெளிவான வேறுபாடு இருக்கும் இந்த புகைப்படத்தில் உள்ள இரண்டு உணர்ச்சி வெளிப்பாடுகளையும் பாருங்கள் மகிழ்ச்சியான முகம் மற்றும் பயத்தை சித்தரிக்கும் முகம் நீங்கள் இப்போது பார்ப்பது சாதாரணமாக இருக்கும் நிலை முகத்தின் இரு பக்கங்களிலும் நீங்கள் உணர்ச்சியினை சமமாக வெளிப்படுத்துவதில்லை இதைச் சொன்னால் நீங்கள் என்னை நம்ப மாட்டீர்கள் இந்த பெண்ணை பாருங்கள் அவர் தனது முகத்தில் மகிழ்ச்சியை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் ஆனால் அவர் முகத்தின் இரு பக்கங்களிலும் அவ்வாறு ஒரே மாதிரியாக உணர்ச்சியை வெளிப்படுத்த வில்லை என்பதை நான் உங்களுக்கு இப்போது காண்பிக்கிறேன் இதுதான் நீங்கள் பார்த்த முகம் நான் இங்கு செய்திருப்பது என்னவென்றால் இந்த புகைப்படத்தில் முகத்தின் வலது புறத்தை அழித்துவிட்டு கண்ணாடியில் பார்ப்பது போல பிரதி பிம்பத்தைப் உருவாக்கிய அமைத்துள்ளேன் எனவே ஒரு பாதி முகத்துடன் பிரதி பிம்பத்தை சேர்த்து ஒரு முகமாக்கி இருக்கிறேன் அதுபோலவே இது இடதுபக்க முகம் இதனுடன் பிரதிபிம்பம் சேர்த்து ஒரு முகமாக மாற்றியிருக்கிறேன் இப்பொழுது இந்த சேர்க்கையின் விளைவைப் பாருங்கள் நீங்கள் ஒரு வித்தியாசத்தை பார்க்க முடியும் வலதுபக்கம் முகத்தின் உணர்ச்சி வெளிப்பாடும் இடது பக்கம் முகத்தின் உணர்ச்சி வெளிப்பாடும் வெவ்வேறாக இருக்கின்றன இந்த இரண்டு முகங்களும் ஒரே புகைப்படத்தில் இருந்து வந்தவை ஒரு புகைப்படம் இரண்டு இடது பக்கங்கள் சேர்ந்து ஒன்றாகவும் அதுபோல இரண்டு வலது பக்கங்கள் சேர்ந்து ஒரு புகைப்படமாக பார்க்கிறீர்கள் இடது புறத்தில் இருப்பது போல் வலது புறத்தில் அந்த பெண் மகிழ்ச்சி உணர்வினை சம அளவிற்கு வெளிப்படுத்தவில்லை எனவே இதைத்தான் நான் சொல்ல முயற்சித்தேன் முகத்தின் இரு பக்கங்களும் உணர்ச்சியின் இரண்டு வெவ்வேறு நிலை தீவிரங்களைக் குறிக்கும் என்று கண்டறியப்பட்டுள்ளது முகத்தின் முக்கியத்துவத்தை இப்போது நாம் புரிந்து கொண்டுள்ளோம் பக் 1980 இல் ஃபசியல் ஃபீட்பேக் ஹைபொதிஸிஸ் எனப்படும் முக பின்னூட்டக் கருதுகோளை முன்மொழிந்தார் இதன் அடிப்படையில் முக தசையிலிருந்து பெறப்படும் கருத்துக்கள் உணர்ச்சியின் அகநிலை அனுபவத்தில் குறிப்பிடத்தக்க பங்கைக் கொண்டுள்ளன என்று முன்மொழிகிறது எனவே முகத்தில் உள்ள தசைகள் உணர்ச்சியை புரிந்து கொள்ளவும் அனுபவிக்கவும் பின்னூட்டம் எவ்வாறு உதவியாக இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொண்டோம் அடுத்ததாக நாம் முகத் தசைகளை பற்றி பார்க்க உள்ளோம் எனவே அடுத்த வகுப்பில் முகபாவத்தின் தசை பகுப்பாய்வு பற்றி பிரத்தியேகமாக பேசுவோம்